வாழ்த்துக்கள் மற்றும் TALE இன் தொகுதி 3 யூனிட் 5 க்கு வரவேற்பு இது பொறியியல் கற்பித்தல் மற்றும் கற்றல் இந்த அலகு மூளை எவ்வாறு கற்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான நமது முயற்சியின் தொடர்ச்சியாகும் முந்தைய யூனிட்களில் மூளையின் உடற்கூறியல் பற்றிய நமது வரையறுக்கப்பட்ட அறிவின் அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டது அல்லது நாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அடிப்படையாகக் கொண்டது சென்சார்களிடமிருந்து குறுகிய கால நினைவகத்திற்கு தகவல் பரிமாற்றத்தை கையாள்வதில் மூளைக்கு உதவக்கூடிய குறிப்பிட்ட அறிவுறுத்தல் முறைகள் உள்ளன நினைவகம் எவ்வாறு உருவாகிறது மற்றும் டேவிட் சவுசா வழங்கிய மாதிரியின் உதவியுடன் நினைவகத்திலிருந்து தகவல்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன என்பதைப் பொறுத்து மூளையின் ஒரு மாதிரியை நாம் கருதினோம் உணர்ச்சி தகவல் உடனடி நினைவகத்திற்கும் பின்னர் பணி செய்யும் நினைவகத்திற்கும் எவ்வாறு செல்கிறது என்பதைப் பார்த்தோம் முந்தைய யூனிட்டில் நாம் பார்த்த சில கற்பித்தல் முறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறையை கூட எளிதாக்க முடியும் தற்போதைய யூனிட்டில் நாம் அந்த செயல்முறையோடு தொடர்வோம் பணிபுரியும் நினைவகத்தில் தகவல்களைப் பெற்ற பிறகு பணிபுரியும் நினைவகத்திற்குள் இருப்பதைக் கையாள்வதில் மூளைக்கு நான் எவ்வாறு உதவுகிறேன் அதை நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றி அங்கேயே வைக்கவும் அதை நீண்டகால நினைவகத்தில் தக்கவைக்க அதற்கு நாம் பார்க்க போகும் குறிப்பிட்ட செயல்முறைகள் தேவை நிச்சயமாக வேறு பல செயல்முறைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக 'நான் எதையாவது மீட்டெடுப்பது எப்படி ' இன்னும் பல அம்சங்களை நாங்கள் சொல்லப் போவதில்லை நீண்ட கால நினைவாற்றல் மற்றும் தக்கவைப்பு ஆகியவற்றை மட்டுமே நாம் கையாள்வோம் நினைவகம் நமக்கு ஒரு கடந்த காலத்தைத் தருகிறது நினைவகத்தில் சேமிக்கப்பட்டிருப்பது நமது கடந்த கால அனுபவங்களின் கூட்டுத்தொகையாகும் நினைவகம் நமக்கு ஒரு கடந்த காலத்தையும் 'நாம் யார்' என்பதற்கான பதிவையும் தருகிறது இது மனித தனித்துவத்திற்கு இன்றியமையாதது நாம் யார் என்பது முக்கியமாக நம் நினைவகத்தில் சேமிக்கப்படுவதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது சில காரணங்களால் நினைவகத்தின் சில பகுதி அகற்றப்பட்டால் நாம் வேறு ஒரு நபராக மாறுகிறோம் எனவே நினைவகம் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை திறம்பட சொல்கிறது நாம் ஒரு அனுமானத்தையும் செய்யலாம் எல்லா நடைமுறை நோக்கங்களுக்காகவும் தகவல்களைச் சேமிப்பதற்கான மூளையின் திறன் வரம்பற்றது இந்த திறனைத் தாண்டி மூளையால் தகவல்களைக் கையாள முடியாது என்று யாரும் இதுவரை ஒரு அளவு அல்லது எதையும் சொல்லவில்லை எனவே புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை நீங்கள் எதையாவது கற்றுக் கொள்ளும்போதெல்லாம் மூளை உடற்கூறியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களைச் சந்திக்கிறது அதாவது நமது மூளை நேற்றுள்ளதுபோல் அல்ல ஏனென்றால் கடந்த சில மணிநேரங்களில் நாம் சில அனுபவங்களைச் சந்தித்திருப்போம் மேலும் அந்த அனுபவங்கள் சேமிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மறுபரிசீலனை செய்யப்படலாம் அல்லது சில பழைய நினைவுகள் வெளியே எறியப்பட்டிருக்கலாம் மூளை நேற்று இருந்ததைவிட இன்று வித்தியாசமானது ஒரு தூண்டுதல் இருக்கும்போதெல்லாம் அது ஒரு குழு நியூரான்களை ஒன்றாகச் தூண்டச் செய்கிறது இது ஒரு நியூரான் அல்ல தூண்டுதல் ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் அதாவது தூண்டுதல் நடத்தப்பட்ட நியூரான்களின் குழு சிறிது நேரத்திற்கு ஒரு குழுவாக ஒன்றாக இருக்கும் இது காத்திருப்பு நேரம் என்று அழைக்கப்படுகிறது காத்திருப்பு நேரத்தில் இம்முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் ஒத்திகை மற்றும் பயிற்சி எனப்படும் செயல்முறைகள் மூலம் தொடர்புடைய குழு ஒன்றாக தூண்டப்படும் போக்கு அதிகரிக்கிறது அதாவது சில தூண்டுதல்கள் வரும்போதெல்லாம் நியூரான்களின் சில குழுக்கள் ஒன்றாக தூண்டப்படுகின்றன காத்திருப்பு காலத்திற்குப் பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு நினைவில் இருக்காது தூண்டுதலின் விளைவாக எதையாவது நீண்டகால நினைவகத்திற்கு மாற்ற விரும்பினால் நீங்கள் குறிப்பிட்ட செயல்முறைகள் பயிற்சி மற்றும் ஒத்திகை வழியாக செல்ல வேண்டும் இது சினாப்டிக் விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது இது நீண்டகால ஆற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது இந்த நரம்பியல் வடிவங்கள் ஒன்றாக தூண்டப்படுகின்றன ஓன்று தூண்டப்பட்டால் அவை அனைத்தும் தூண்டப்படும் இது என்கிராம் என்ற புதிய நினைவகத் தடத்தை உருவாக்க வழிவகுக்கிறது இந்த தனிப்பட்ட என்க்ராம்கள் இணைந்துநெட்வொர்க்குகளை உருவாக்குகின்றன இதனால் ஒன்று தூண்டப்படும்போதெல்லாம் முழு நெட்வொர்க்கும் ஒன்றாக வலுப்பெறுகிறது இதன் மூலம் நினைவக உருவாக்கத்தை ஒருங்கிணைக்கிறது இது மீண்டும் பெறக்கூடியது ஒரு தூண்டுதலின் போது ஒரு என்கிராம் உருவாகிறது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் குறிப்பிட்ட செயல்முறைகள் ஒத்திகை மற்றும் பயிற்சி மூலம் அவற்றை வலுப்படுத்துகிறோம் அது கதையின் ஒரு பகுதி மட்டுமே நாம் இப்போது உருவாக்கிய இந்த நெட்வொர்க் கடந்த கால அனுபவத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பிற நெட்வொர்க்குகளுடன் இணைக்கப்பட்டால் அதாவது புதிய நினைவகத்தை ஏற்கனவே இருக்கும் நெட்வொர்க்குகளுடன் தொடர்புபடுத்துகிறோம் இந்த நெட்வொர்க்குகள் நமது கடந்த கால அனுபவங்களின் பரவலானவையாக இருக்கலாம் பல நெட்வொர்க்குகள் இணைந்தால் அது குறிப்பிட்ட நினைவகத்தை மீட்டெடுப்பதை எளிதாக்குகிறது எந்தவொரு புதிய கற்றலையும் நம் கடந்த காலத்தின் பல விஷயங்களுடன் இணைப்பதே நல்ல கற்றலின் செயல்முறை அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள எல்லா விஷயங்களுடனும் தூண்டப்படும் எதுவும் தூண்டப்படும் பின்னர் உடனடியாக உங்களுக்குத் தேவைப்படும் போது அந்தத் தகவல் உங்கள் பணி நினைவகத்திற்கு வரும் கதையின் நீதி என்று நீங்கள் அழைக்க விரும்பினால் நீங்கள் கற்றுக் கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் முக்கியமானதாகக் கருதும் எதையும் உங்கள் நினைவகத்தில் உள்ள பல விஷயங்களுடன் முடிந்தவரை இணைக்க முயற்சிக்கவும் நீங்கள் உருவாக்கும் அதிகமான இணைப்புகளால் அதிகமான நெட்வொர்க்குகள் ஒரு தூண்டுதலால் தூண்டப்படுகின்றன ஆரம்பத்தில் முற்றிலும் தொடர்பில்லாததாக நீங்கள் கருதும் ஒரு விஷயத்துடன் ஒரு அம்சத்தை நீங்கள் தொடர்புபடுத்தலாம் நினைவகத்தின் மற்றொரு அம்சம் நினைவுகள் அப்படியே சேமிக்கப்படுவதில்லை அவை துண்டுகளாக மற்றும் பெருமூளை முழுவதும் விநியோகிக்கப்படும் தளங்களில் சேமிக்கப்படுகின்றன நினைவகம் துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு இடங்களில் சேமிக்கப்படுவது போல அவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன என்கிராம்பொறிகளின் அந்த நெட்வொர்க்குகள் சேமிக்கும் போது அவை எப்படியாவது இணைக்கப்படுகின்றன ஒரு என்கிராம்பொறியைச் செயல்படுத்துவது அந்த நிகழ்வு அல்லது பொருள் தொடர்பான நமது எண்ணங்கள் மற்றும் அனுபவங்களை நினைவுபடுத்துகிறது நீங்கள் ஒரு உறுப்பைத் தூண்டினால் மற்ற எல்லா கூறுகளும் ஒன்றாக வரும் அங்குதான் கடந்த கால அனுபவத்தை முழுமையாக உணர்கிறீர்கள் மூளை ஒன்றுக்கு மேற்பட்ட நெட்வொர்க்குகளில் நீட்டிக்கப்பட்ட அனுபவத்தை சேமிக்கிறது அது கட்டுப்படுத்தப்படவில்லை வேறுபட்ட சாதாரண வேறுபாடு சமன்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது என்பதை நீங்கள் கற்றுக் கொண்டால் அந்த அனுபவத்தை நாங்கள் நினைவுபடுத்துகையில் இந்த சாதாரண வேறுபாடு சமன்பாடு உங்கள் கடந்த காலத்தின் பல விஷயங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக காலத்துடன் மாறும் எதையும் வேறுபட்ட சமன்பாடு போல மட்டுமே வடிவமைக்க முடியும் காலத்துடன் மாறிகள் மாறும் அனைத்து நிகழ்வுகளும் அதை மாதிரியாகக் கொள்ளலாம் உலகத்தைப் பற்றிய நமது பார்வை கூட காலத்துடன் தொடர்ந்து மாறுகிறது ஒரு தூண்டுதல் தொடர்புடைய அனைத்து நெட்வொர்க்குகளையும் செயல்படுத்துகிறது அதனால்தான் இதை நீட்டிக்கப்பட்ட அனுபவம் என்று அழைக்கலாம் அதிகமான இணைப்புகள் செய்யப்படும்போது மேலும் புரிந்துகொள்ளுதல் மற்றும் அர்த்தத்துடன் கற்பவர் புதிய கற்றலுடன் இணைய முடியும் இந்த செயல்முறை இப்போது புதிய கற்றலை மீட்டெடுக்க பல வாய்ப்புகளை வழங்குகிறது ஏனென்றால் அதை நீங்கள் மீட்டெடுக்க முடியாவிட்டால் அது பயனில்லை அது சேமிக்கப்பட்டிருந்தாலும் அது சேமிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது உங்களுக்குத் தெரியாது அது சேமிக்கப்பட்டிருந்தாலும் அதை மீட்டெடுக்க முடியாவிட்டால் அது பயனில்லை நீண்ட கால நினைவகத்தை பரவலாக அறிவிப்பு நினைவகம் மற்றும் அறிவிக்காத நினைவகம் என வகைப்படுத்தலாம் நரம்பியல் விஞ்ஞானிகளில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைய நிலவரப்படி இந்த இரண்டு வகைகளாக வகைப்படுத்தலாம் என்று நம்புகிறார்கள் இன்னும் சில ஆண்டுகளுக்குப் பிறகு நரம்பியல் விஞ்ஞானிகள் இந்த வகைப்பாட்டை மாற்றலாம் அல்லது அதிக வகுப்புகளைச் சேர்க்கலாம் அல்லது அவற்றை ஒன்றிணைக்கலாம் அதைப்பற்றி நமக்குத் தெரியாது அறிவிப்பு நினைவகம் பெயர்கள் உண்மைகள் இசை மற்றும் பொருள்களை நினைவில் கொள்வதை விவரிக்கிறது மற்றும் ஹிப்போகாம்பஸ் மற்றும் பெருமூளை ஆகியவற்றால் செயலாக்கப்படுகிறது ஹிப்போகாம்பஸ் என்பது பணிசெய்யும் நினைவகத்திலிருந்து செயலாக்குகிறது நீண்ட கால நினைவகத்திற்கு மாற்றப்படுகிறது என்பதை நாம் குறிப்பிட்டோம் அறிவிப்பு நினைவகத்திலிருந்து நினைவுபடுத்துவது கிட்டத்தட்ட எளிதானது அறிவிக்காத நினைவகத்தைப் போலன்றி அறிவிப்பு நினைவகத்தில் சேமிக்கப்பட்டுள்ள எதையும் நினைவுபடுத்துவது எளிது அறிவிப்பு நினைவகம் மேலும் எபிசோடிக் நினைவகம் மற்றும் சொற்பொருள் நினைவகமாக பிரிக்கப்படலாம் எபிசோடிக் நினைவகம் என்பது நமது சொந்த வரலாற்றில் நிகழ்வுகளின் நினைவகத்தைக் குறிக்கிறது ஒரு நிகழ்வு நடந்த நேரத்தையும் இடத்தையும் அடையாளம் காண இது நமக்கு உதவுகிறது மற்றும் அடையாள உணர்வை நமக்கு வழங்குகிறது நான் அனுபவத்தை நேர்மறை அல்லது எதிர்மறையாக நினைவில் கொள்கிறேன் முழு விஷயமும் ஒரு அத்தியாயம்நான் ஒரு திரைப்படத்தைப் பார்க்க சென்றேன் எல்லா விவரங்களையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேனா இல்லையா என்று பார்த்தேன் ஆனால் நான் அனுபவித்த நிகழ்வின் சில அம்சங்களை நினைவில் வைத்திருக்கிறேன் சொற்பொருள் நினைவகம் என்பது உண்மைகள் மற்றும் தரவைப் பற்றிய அறிவு இது எந்தவொரு நிகழ்விற்கும் தொடர்புடையதாக இருக்காது தாஜ்மஹால் ஆக்ராவில் உள்ளது என்பது நமக்குத் தெரியும் அது ஒரு சொற்பொருள் நினைவகம் நேரத்தை எப்படிச் சொல்வது இரண்டு எண்களை எவ்வாறு பெருக்குவது மற்றும் நீங்கள் எல்லாவற்றையும் சொற்பொருள் நினைவகம் என்று அழைக்கலாம் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு 'கார்கில் போர் இருந்ததை நினைவில் வைத்திருக்கும் இராணுவத்தின் ஒரு வீரர்' சொற்பொருள் நினைவகத்தைப் பயன்படுத்துகிறார் ஒரு முன்னாள் சிப்பாய் என்ற முறையில் கார்கில் போர் நடந்ததை அவர் நினைவு கூறுகிறார் ஆனால் அவர் அதில் பங்கேற்றிருந்தால் அந்த போரில் அனுபவங்களை நினைவு கூர்வது எபிசோடிக் நினைவகம் அவை கட்டாய அனுபவங்களாக இருந்தனவா என்பது அவருக்குத் தெரியும் அந்த அனுபவத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் நினைவில் வைத்திருப்பார் மேலும் இது ஒரு எபிசோடிக் நினைவகத்தை உருவாக்குகிறது அறிவிக்கப்படாத நினைவகம் நடைமுறை நினைவகம் புலனுணர்வு பிரதிநிதித்துவ அமைப்பு கிளாசிக்கல் கண்டிஷனிங் மற்றும் துணை அல்லாத கற்றல் என வகைப்படுத்தப்படுகிறது நடைமுறை நினைவகம் என்பது மோட்டார் மற்றும் அறிவாற்றல் திறன்களை உள்ளடக்கிய ஒன்றை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பானது பல் துலக்குவது போன்ற எளிய விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பல் துலக்குவது என்பது ஒரு மோட்டார் திறன் அல்லது நீங்கள் பயிற்சி செய்த ஒன்று மேலும் நீங்கள் எவ்வளவு நேரம் துலக்க விரும்புகிறீர்கள் எந்த பற்பசையை பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்கான அறிவாற்றல் பரிமாணமும் உள்ளது எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் என்பது அனைத்தும் அறிவாற்றல் முடிவுகள் பொதுவாக நடைமுறை நினைவகம் மோட்டார் மற்றும் அறிவாற்றல் திறன்களைக் கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டுகள் பற்களைத் துலக்குதல் சைக்கிள் ஓட்டுவது காரை ஓட்டுவது அல்லது சாதாரண வேறுபாடு சமன்பாட்டைத் தீர்ப்பது போன்றவை நீங்கள் விரும்பும் பலவற்றை பட்டியலிடலாம் திறனின் பயிற்சி தொடர்கையில் இந்த நினைவுகள் மேலும் மேலும் வலுமையாகின்றன உதாரணமாக உங்கள் தொழில் ஒவ்வொரு நாளும் சாதாரண நேரியல் வேறுபாடு சமன்பாடுகளைத் தீர்க்க அழைப்பு விடுத்தால் வெளிப்படையாக பயன்படுத்த வேண்டிய நடைமுறை என்ன என்பதைக் கண்டறிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை நடைமுறை நினைவகத்தின் தொடர்புடைய செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் நடைமுறையில் இருப்பதால் வலிமை யாகின்றன தொடர்புடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நினைவான சிந்தனையுடன் செய்ய முடியும் நான் இப்போது என்ன செய்கிறேன் அடுத்த படி என்ன என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக சிந்திக்க வேண்டியதில்லை அதாவது மூளை செயல்முறை பிரதிபலிப்பு முறை எனப்படுவதிலிருந்து தன்னிச்சையான பயன்முறைக்கு மாறுகிறது அதாவது சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு வித்தியாசமான சமன்பாட்டைத் தீர்ப்பது போன்ற ஒன்றை நான் செய்திருந்தால் எல்லா விவரங்களும் எனக்கு நினைவில்இல்லாமல் இருக்கலாம் இப்போது சரியாக என்ன செய்ய வேண்டும் படிகளின் வரிசை என்ன என்பதைப் பற்றி நான் சிந்திக்க வேண்டும் பின்னர் நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன் அதேசமயம் நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்கிறேன் என்றால் நான் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை அது தன்னிச்சையானதாக மாறும் நீங்கள் நிகழ்வைத் தூண்டியவுடன் அது நடக்கும் தானாக நிகழ்த்தப்படும் பல அறிவாற்றல் திறன்கள் நடைமுறை நினைவகத்தை நம்பியுள்ளன இந்த அறிவாற்றல் திறன்கள் என்ன ஒரு புத்தகத்தைப் படித்தல் ராகங்களை அடையாளம் காண்பது சிக்கலைத் தீர்ப்பதற்கான ஒரு நடைமுறையைக் கண்டறிதல் ஆகியவை பொதுவாக தானாகவே செய்யப்படுகின்றன மேலும் அவை நடைமுறை நினைவகத்தைப் பொறுத்தது புலனுணர்வு பிரதிநிதித்துவ அமைப்பு பி எஸ் பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது இது சொற்களின் அமைப்பு மற்றும் வடிவத்தையும் நினைவகத்தில் உள்ள பொருட்களை வெளிப்படையாக நினைவு கூறாமல் முந்தைய அனுபவத்தால் தூண்டப்படலாம் இது எப்படி வேலை செய்கிறது உதாரணமாக யாரோ ஒரு ஐந்து எழுத்து வார்த்தையை கொடுக்கிறார்கள் அதில் இரண்டு எழுத்துக்கள் இல்லை உங்கள் முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்ப முடியும் அந்த வார்த்தையின் ஐந்து எழுத்துக்களும் உங்களுக்குத் தேவையில்லை வேறுபட்ட தனித்தன்மையுள்ள பொருள் வரையப்பட்ட சில வரைபடங்கள் காட்டப்படுகின்றன உதாரணமாக தலையில் இரண்டு கொம்புகளைக் கொண்ட ஒரு மனித உருவம் உடனடியாக நீங்கள் இரண்டு கொம்புகளுடன் ஒரு மனிதனைப் பார்த்தாலொழிய உங்கள் தொடர்புடைய முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் நிஜ உலகில் அந்த பொருள் இருக்க முடியாது என்று உடனடியாக நீங்கள் சொல்ல முடியும் இது நம்மில் யாரும் பார்த்திருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை அல்லது குறைந்த பட்சம் கொம்புகள் உள்ள மனிதர்கள் இருப்பதாக எந்த அறிக்கையும் இல்லை இதைத்தான் புலனுணர்வு பிரதிநிதித்துவ அமைப்பு என்று அழைக்கிறோம் பிறகு பிரபலமான நன்கு அறியப்பட்ட கிளாசிக்கல் கண்டிஷனிங் உள்ளது 'பாவ்லோவியன் கண்டிஷனிங் ' ஒரு உயிரினத்திற்கு ஒரு நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் தூண்டப்படும்போது அந்த உயிரினத்திலிருந்து நிபந்தனையற்ற பதில் ஏற்படுகிறது இந்த கற்றல் வடிவம் துணை கற்றல் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் தீவிரமாக ஏதாவது வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதே கட்டிடத்தில் திடீரென்று ஒரு அலாரம் கேட்கிறது இது துணை கற்றல் எனில் அந்த அலாரத்தை ஒரு எச்சரிக்கையுடன் 'நெருப்பு' என்று நீங்கள் தொடர்புபடுத்தலாம் பின்னர் தீ எச்சரிக்கை வரும்போது நாம் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை நாம் கற்றுக்கொண்டால் உடனடியாக அந்த படிகளைப் பின்பற்றுவோம் அலாரம் மற்றும் ஒரு நபர் செய்யும் விஷயங்களின் வரிசை ஆகியவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும் இந்த வகையான நிலை தூண்டுதல் கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்று அழைக்கப்படுகிறது துணை அல்லாத கற்றல் இரண்டு வகைப்படும் பழக்கம் மற்றும் உணர்திறன் உணர்வுபூர்வமான கவனம் தேவையில்லாத விஷயங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் மற்றும் சுற்றுச்சூழலுடன் நம்மை பழக்கப்படுத்திக்கொள்ள பழக்கவழக்கம் கற்றுக்கொள்ள நமக்கு உதவுகிறது சுற்றுச்சூழலுடன் பழகுவதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வரும் ஒவ்வொரு உணர்ச்சி உள்ளீட்டிற்கும் நான் பதிலளிக்கவில்லை பொதுவாக நீங்கள் முற்றிலும் புதிய இடத்திற்குச் செல்லும்போது உங்கள் கவனம் நீங்கள் பார்வையிடாததை மிகவும் விரிவாக எடுத்துக் கொள்கிறது ஆனால் நீங்கள் அங்கு வேலை செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் என்றால் அந்த உள்ளீடுகள் அனைத்தும் வந்து நம்மைத் தொந்தரவு செய்வதை நாம் விரும்பவில்லை பழக்கவழக்கத்தின் மூலம் நாம் செய்யும் பணிக்கு நமக்கு எந்த பயனும் இல்லாத தேவையற்ற தூண்டுதல்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்கிறோம் ஆனால் முற்றிலும் வேறுபட்ட ஒன்று இருக்கும் போதெல்லாம் நாம் பழக்கப்படுத்தப்பட்ட பிறகு நாம் பதிலளிப்போம் சுற்றுச்சூழலுக்கான சரிசெய்தல் மூளையை முக்கியமற்ற தூண்டுதல்களைத் மறைத்து விட அனுமதிக்கிறது எனவே இது முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தும் நாம் நமது அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கும்போதோ அல்லது வகுப்பறையில் இருக்கும்போதோ நாம் எல்லா நேரத்திலும் முக்கியமில்லாத தூண்டுதல்களைத் திரையிட வேண்டும் அதுவும் தேவை உணர்திறன் இது குறிப்பாக தீங்கு விளைவிக்கும் அல்லது அச்சுறுத்தும் தூண்டுதலுக்கான நமது பதிலை அதிகரிக்கிறது அத்தகைய ஒலி எப்போது வரும் என்பதை நாம் அறிவோம் அது எதையாவது உடைப்பதைக் குறிக்கிறது அல்லது அது ஒரு தீ எச்சரிக்கை அல்லது ஒரு பெரிய மின் எரிதல் போன்றவை உள்ளன இது அச்சுறுத்தும் தூண்டுதலாக மாறுகிறது இது அச்சுறுத்தும் தூண்டுதல் என்பதை அடையாளம் காணும் நினைவுகளை நாம் உருவாக்குகிறோம் மேலும் துணை கற்றல் மூலம் சரியாக என்ன செய்வது என்று நமக்குத் தெரியும் உதாரணமாக நீங்கள் நெருப்பை எடுத்துக் கொண்டால் பல இந்திய சூழல்களில் நம்மிடம் தீயை அணைக்கும் கருவிகள் இருக்கக்கூடும் மேலும் பலரும் அவற்றைப் பயன்படுத்த பயிற்சி பெற்றிருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை நாம் ஏதாவது செய்ய வேண்டிய தீ எச்சரிக்கை என்பது நமக்குத் தெரியும் உங்களுக்கு தொடர்புடைய துணை கற்றல் இல்லையென்றால் அந்த அச்சுறுத்தும் தூண்டுதலுக்கு நாம் உண்மையில் பதிலளிக்க முடியாது உணர்ச்சி நினைவகம் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறது உணர்ச்சி நினைவுகள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கலாம் முந்தைய பிரிவில் நாம் குறிப்பிட்டுள்ளோம் உணர்ச்சி கற்றல் மற்றும் நினைவகத்தை செயலாக்குவதில் அமிக்டலா பெரிதும் ஈடுபட்டுள்ளது இது ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது சில நேரங்களில் ஒரு அனுபவம் வெறுமனே ஒரு உணர்ச்சி சுருக்கமாக அல்லது நிகழ்வின் சுருக்கமாக சேமிக்கப்படுகிறது அதாவது விவரங்கள் நினைவில் இல்லை ஆனால் நாம் அதை விரும்பினோமா இல்லையா என்பதை நினைவில் கொள்கிறோம் அல்லது அந்த நேரத்தில் நாம் நல்லவர்களாகவோ அல்லது கெட்டவர்களாகவோ அல்லது சோகமாகவோ அல்லது கோபமாகவோ உணர்ந்தோம் போன்றவை அந்த பகுதியை மட்டுமே நினைவில் கொள்கிறோம் நமக்குத் தெரியாத மற்றும் விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் நீங்கள் அனைவரும் இதுபோன்ற அனுபவங்களை நினைவுகூர முடியும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் ஆனால் நாம் அதை விரும்புகிறோமா இல்லையா என்பதை நினைவில் கொள்ளலாம் உணர்ச்சிகள் புதிய கற்றலைப் பெறுவதை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்கும் மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழையும்போது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு வகுப்பறை பற்றி எதிர்மறை உணர்ச்சி இல்லை என்பதை ஆசிரியர் உறுதி செய்ய வேண்டும் உணர்ச்சிகள் கற்றலை பாதிக்கும் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று கற்றல் நிகழும் உணர்ச்சிகரமான சூழல் மற்றொன்று கற்றல் உள்ளடக்கத்துடன் உணர்ச்சிகள் எந்த அளவிற்கு தொடர்புடையது என்பது உதாரணமாக நீங்கள் அனைவரும் உங்கள் சொந்த பகுதிகளில் அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் சில பாடங்களை விரும்புகிறீர்கள் சில பாடங்களை நீங்கள் விரும்பவில்லை விஷயத்தை விரும்புவது அல்லது விரும்பாததன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அறிவாற்றல் மட்டத்தில் விரும்புவது அல்லது விரும்பவில்லை என்று கூறும் எந்த அம்சமும் இல்லை ஆனால் உள்ளடக்கத்தைப் பற்றிய உணர்ச்சியை நாம் இன்னும் வளர்த்துக் கொள்கிறோம் உணர்ச்சிபூர்வமான காலநிலை என்பது வகுப்பறை காலநிலை மற்றும் நிறுவன காலநிலை ஆகியவற்றுடன் நேரடியாக தொடர்புடையது உதாரணமாக மாணவர்கள் தங்களுக்குள் கேள்விகளைக் கேட்பார்கள் அதற்கான பதிலைக் கொண்டிருக்க வேண்டும் நான் உதவி கேட்கும்போது ஆசிரியர் என்னை ஊமையாக்குகிறாரா என்று கேட்கிறார்கள் பதில் ஒருவித எதிர்மறையானதாக இருந்தால் ஆசிரியர் என்னை ஊமையாக்குகிறார் பின்னர் நான் ஆசிரியரை அணுக கூட மாட்டேன் என்று மக்கள் கேட்கிறார்கள் 'நான் வெற்றி பெறுகிறேனா என்பதை ஆசிரியர் கவனிக்கிறாரா ' என்பதற்கான எதிர்மறையான பதில் மாணவர்களின் கற்றலில் மிகவும் எதிர்மறையான உணர்ச்சியாகவும் செயல்படுகிறது நான் என்ன செய்தாலும் அவர் என்மேல் கவனம் கொள்ள மாட்டார் நான் ஏன் வேண்டும் நான் ஏன் என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் 'என்பது போன்ற ஒரு வகையான மறைமுகமாக விஷயம் நடக்கிறது 'நிறுவனம் எனது தேவைகளுக்கு பதிலளிக்கிறதா ' நிறுவனம் என்றால் என்ன இது எனது தேவைகளுக்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பதிலளிக்கும் நிர்வாகம் மற்றும் முதல்வராக இருக்கலாம் இதைத்தான் நாம் உணர்ச்சிபூர்வமான காலநிலை என்று அழைக்கிறோம் இது மிகவும் மையமானது இரண்டாவது யூனிட்டில் அறிவுறுத்தல் சூழ்நிலைகளின் சூழலில் இதைக் குறிப்பிட்டோம் சூழ்நிலையின் ஒரு அம்சம் உணர்ச்சிகரமான காலநிலை இந்த கேள்விகளுக்கான தன்னுணர்வற்ற பதில்கள் மாணவர்களை தங்கள் ஆசிரியர்களிடமிருந்தோ அல்லது எதிர்கால கற்றல் அனுபவங்களிலிருந்தோ திருப்பிவிடும் ஆசிரியரோ அல்லது நிறுவனமோ என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எப்படியாவது தொடர்ந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்கள் மாணவர்களைப் பற்றி அக்கறை காட்டுகிறார்கள் அவர்களின் கற்றலுக்கு நாம் பொறுப்பு ஒரு மாணவனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நான் அவரைக் குறை கூற மாட்டேன் மேலும் அந்த அமைப்பு அவரை ஒரு ஊமை என்று குற்றம் சாட்டுகிறது அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உத்தரவாதங்களை வழங்காவிட்டால் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களிடமிருந்து விலகிச் செல்லலாம் வெளிப்படையாக அது எதிர்கால கற்றலை பாதிக்கும் ஒரு வேதியியல் நிகழ்வு உள்ளது நிறைவு செய்வதற்கு நாம் பொறிமுறையைப் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்று சேர்க்கப்பட்டுள்ளது நாம் நேர்மறையாக உணரும்போது எண்டோர்பின்கள் வெளியிடப்படுகின்றன இது ஒரு ஹார்மோன் இது கற்றல் அனுபவத்தை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குகிறது மூளையில் எண்டோர்பின்கள் வெளியிடப்பட்டால் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் நாம் எதிர்மறையாக உணரும்போது கார்டிசோல் வெளியிடப்படுகிறது இதன் விளைவாக கற்றல் பணியில் குறைந்த கவனம் செலுத்தப்படுகிறது மாணவர்கள் மற்றும் உள்ளடக்கம் மாணவர்கள் உணர்ச்சிபூர்வமான முதலீட்டைச் செய்த பாடத்திட்ட உள்ளடக்கத்தை நினைவில் வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த குறிப்பிட்ட தலைப்பு அல்லது அந்த குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி நான் விரும்பும் ஒன்று உள்ளது காரணங்களைப் பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நான் விரும்புகிறேன் அல்லது நான் அதிக நேரம் செலவிட விரும்புகிறேன் என்று சொல்வதில் உணர்ச்சி முதலீட்டை வைக்கிறேன் ஏனெனில் அது மகிழ்ச்சிகரமான அனுபவங்களுக்கு வழிவகுக்கிறது மற்றும் பல இதற்கு என்ன பொருள் ஆசிரியர் கற்றல் உள்ளடக்கத்துடன் மாணவர்களை உணர்வுபூர்வமாக ஈடுபடுத்த வேண்டும் அது அனைத்தும் அறிவாற்றல் அல்ல நாம் அதை எப்படி செய்வது உருவகப்படுத்துதல்கள் பத்திரிகை எழுதுதல் நிகழ்வுகள் நிஜ உலக அனுபவங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் உள்ளடக்கத்தை உணர்வுபூர்வமாக இணைக்க வசதியாக ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய சில உத்திகள் இவை முதல் விஷயம் என்னவென்றால் ஆசிரியரே உள்ளடக்கத்துடன் உணர்வுபூர்வமாக இணைக்கப்பட வேண்டும் அது அவர் மாணவர்களுடன் பேசும் விதத்தில் பிரதிபலிக்கும் ஆசிரியர் உள்ளடக்கத்துடன் உணர்வுபூர்வமாக இணைக்கப்படும் போது குறைந்தது பெரும்பான்மையான மாணவர்களும் உள்ளடக்கத்துடன் உணர்வுபூர்வமாக இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதாவது அந்த உள்ளடக்கத்தைப் பொறுத்தவரை ஒரு நேர்மறையான உணர்ச்சி இருந்தால் மாணவர்கள் அந்தத் தகவலை பணி நினைவகத்திலிருந்து நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றி அதை அங்கேயே தக்க வைத்துக் கொள்ளலாம் இப்போது கற்றல் மற்றும் தக்கவைத்தல் தொடர்பான சிக்கல்களைப் பார்க்கிறோம் இவை இரண்டும் வெவ்வேறு நிகழ்வுகள் ஒரு குறுகிய காலத்திற்கு நாம் எதையாவது மனப்பாடம் செய்து கற்றுக்கொள்ளலாம் குறிப்பிட்ட செயல்முறைகள் மூலம் ஒரு குறுகிய காலத்திற்கு நாம் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் காலம் சில நிமிடங்கள் நாட்கள் அல்லது செமஸ்டர் முடியும் வரை கூட இருக்கலாம் பின்னர் நடைமுறையில் அதை இழக்கலாம் நான் உறுதியாக நம்புகிறேன் நாம் அனைவரும் நமக்கு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பிக்கப்பட்ட ஏதாவது அனுபவங்களை சொல்லுவோம் நீங்கள் அந்தத் தகவலை தவறாமல் பயன்படுத்தாவிட்டால் அதன் சில தடயங்களை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் ஆனால் விவரங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்காது நாம் தொடர்ந்து நம் நினைவகத்தை வலுப்படுத்த வேண்டும் கற்றல் எப்போதும் நீண்டகால தக்கவைப்பை உள்ளடக்குவதில்லை அந்த செமஸ்டரின் போது நீங்கள் ஏதாவது கற்றுக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அதை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல தக்கவைப்பு எதைக் குறிக்கிறது இது ஒரு செயல்முறையாகும் இதன் மூலம் நீண்டகால நினைவகம்கண்டறிந்து அடையாளம் காணவும் பிற்காலத்தில் மீட்டெடுக்கவும் முடியுமாறு கற்றலை பாதுகாக்கிறது தக்கவைத்தல் என்பது மாணவர்களின் கவனம் நீளம் மற்றும் ஒத்திகை வகை அடையாளம் காணப்பட்ட முக்கியமான பண்புக்கூறுகள் மாணவர் கற்றல் சுயவிவரம் மற்றும் முன் கற்றலின் செல்வாக்கு உள்ளிட்ட பல காரணிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு செயல்முறையாகும் என்ன செயல்முறை சரியாக நடக்கிறது எங்களிடம் அந்த அளவு விவரங்கள் இல்லை ஆனால் நேர்மறை அல்லது எதிர்மறை செயல்முறைகள் அல்லது நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களைக் கொண்ட சில செயல்முறைகளைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் தக்கவைத்துக்கொள்வது கற்பவர் நினைவுடன் கூடிய கவனத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நீண்டகால சேமிப்பக நெட்வொர்க்குகளில் ஒருங்கிணைப்பதற்கான உணர்வையும் அர்த்தத்தையும் கொண்ட கருத்தியல் கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டும் பரிமாற்றம் மற்றும் தக்கவைத்தல் ஆகிய இரண்டையும் நீண்டகால நினைவகத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கான செயல்முறையை நாம் ஒத்திகை என்று பரவலாக அழைக்கிறோம் புதிய கற்றலுக்கான உணர்வையும் பொருளையும் ஒதுக்குவது கற்பவருக்கு அதைச் செயலாக்க மற்றும் மறுசெயலாக்க போதுமான நேரம் இருந்தால் நடக்கலாம் அதாவது அந்தத் தகவலைப் பயிற்சி செய்ய அல்லது செயலாக்க மாணவர்களுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு புதிய தலைப்புக்குச் சென்றால் ஒத்திகை போதுமானதாக இருக்காது மேலும் அது நினைவகத்தில் தக்கவைக்கப்பட வாய்ப்பில்லை ஆசிரியர்கள் பாடத்திட்டங்கள் உள்ளடக்கத்தை மிகைப்படுத்தியதால் இந்திய சூழலில் இதுதான் நிகழ்கிறது அதிகமான பாடங்களைக் கொண்டு மேலும் ஒவ்வொரு பாடத்திலும் கற்பிக்க வேண்டிய பொருட்களின் அளவு அதிகரிக்கப்படுகிறது இதனால் வகுப்பறையில் பரிமாறப்படும் எந்தவொரு தகவலையும் செயலாக்க மற்றும் மறுசெயலாக்க நேரம் கிடைக்காது இந்த தொடர்ச்சியான தகவல்களை மறுசெயலாக்குவது ஒத்திகை என்று அழைக்கப்படுகிறது ஒத்திகை இல்லாமல் அறிவாற்றல் கருத்துக்களை நீண்டகாலமாக வைத்திருப்பது என்பது நிகழாது இது மீண்டும் நடைமுறையில் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றால் நீண்ட காலமாக தக்கவைத்துக்கொள்ள வாய்ப்பில்லை ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தையும் குறிப்பிட்ட கற்றல் முடிவுகளுக்கு ஒத்திகை வகையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன வகையான ஒத்திகை தேவை சிலருக்கு எளியவை தேவைப்படலாம் சிலருக்கு நீண்ட ஒத்திகை தேவைப்படலாம் இது உள்ளடக்கம் மற்றும் ஆசிரியர் எடுக்கும் முடிவுகளை பொறுத்தது கற்பவர் தகவலைத் தக்க வைத்துக் கொள்வதற்கான திறனும் பயன்படுத்தப்படும் கற்பித்தல் முறையைப் பொறுத்தது அதனால்தான் பின்வரும் யூனிட்டுகளில் தக்கவைப்புக்கு வழிவகுக்கும் வகையில் கற்பிப்பதில் பயன்படுத்தப்படும் பல்வேறு கூறுகள் மற்றும் உத்திகள் குறித்து நாம் நிறைய நேரம் செலவிடப் போகிறோம் ஒத்திகை ஆசிரியரால் தொடங்கப்பட்டு மற்றும் ஆசிரியரால் இயக்கப்படுவது ஒத்திகை என்பது முழுக்க முழுக்க மாணவரின் பொறுப்பு அல்ல அவர் எந்த வகையான ஒத்திகை செய்ய வேண்டும் என்று சொல்ல மாணவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் அல்லது உதவ வேண்டும் அதை ஆசிரியரால் இயக்க முடியும் முக்கிய முடிவு ஒத்திகை துவக்கம் மற்றும் அதன் போக்கு ஆசிரியரால் செய்யப்பட வேண்டும் இரண்டு ஒத்திகை உத்திகள் உள்ளன ஒன்று சொற்பொழிவு ஒத்திகை உத்தி இது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் எளிய திரும்பச் செய்தல் போன்றது பள்ளி அமைப்பில் நாம் அனைவரும் இதைக் கடந்துவிட்டோம் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு கவிதையை நினைவில் கொள்ள விரும்பினால் சில உள்ளடக்கங்களை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பினால் அதை சொற் பிறழாத வகையில் மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்கள் இது மிக நீளமானதாக இருந்தால் ஒரு கவிதையில் பல சரணங்கள் உள்ளன பின்னர் ஒவ்வொன்றாக நீங்கள் மீண்டும் சொல்கிறீர்கள் நீங்கள் அதை முழுவதுமாக தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்று நீங்கள் உணர்ந்த பிறகு நீங்கள் அடுத்ததுக்குச் சென்று அதை ஏற்கனவே தக்கவைக்கப்பட்டதில் இணைக்கிறீர்கள் இதைத்தான் நாம் ஒட்டுமொத்தமாக மறுபடியும் என்று சொல்கிறோம் இவை இரண்டும் எல்லோரும் பயன்படுத்தும் எளிய ஒத்திகை உத்திகள் விரிவான ஒத்திகை முறைஸ்ட்ராட்டஜி என்பது பொழிப்புரைகளில் ஒன்றாகும் மாணவர்கள் வாய்வழியாக தங்கள் சொந்த வார்த்தைகளில் கருத்துக்களை மறுபரிசீலனை செய்கிறார்கள் இது பிற்கால சேமிப்பிற்கான பழக்கமான குறிப்புகளாக மாறும் ஒவ்வொரு மாணவரும் தனது சொந்த வார்த்தைகளில் மீண்டும் எழுத முடிந்தால் அந்த சொற்கள் சொற்றொடர்கள் பிற்கால சேமிப்பிற்கான குறிப்புகளாக மாறும் எந்தவொரு குறிப்பையும் நீங்கள் காணும் தருணம் நீங்கள் கருத்து மற்றும் பிற கருத்துக்களை அல்லது அந்த கருத்துடன் தொடர்புடைய செயல்பாடுகளை நினைவுபடுத்த முடியும் மற்றொரு உத்தி தேர்ந்தெடுப்பது மற்றும் குறிப்பு எடுப்பது மாணவர்கள் உரை விளக்கப்படங்கள் மற்றும் விரிவுரைகளை மதிப்பாய்வு செய்கிறார்கள் சிக்கலான மற்றும் முக்கியமான பகுதிகளை தீர்மானிக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கான அளவுகோல்கள் ஆசிரியர் அல்லது ஆசிரியர் மற்றும் அல்லது பிற மாணவர்களிடமிருந்து வந்த பின்னர் மாணவர்கள் இந்த யோசனையை பொழிப்புரை செய்து தங்கள் குறிப்புகளில் எழுதுகிறார்கள் முன்னறிவித்தல் உள்ளடக்கத்தின் ஒரு பகுதியைப் படித்த பிறகு மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய பொருளைக் கணிக்கின்றனர் மற்றும் உள்ளடக்கத்தைப் பற்றி ஆசிரியர் என்ன கேள்விகளைக் கேட்பார் என கணிக்கின்றனர் அது ஒத்திகைக்கான ஒரு வழி மாணவர்களின் குழு உள்ளடக்கத்தைப் பார்த்துக் கொண்டிருக்கிறது மற்றும் அவர்களால் கேள்விகளைக் கணிக்க முயற்சிக்க முடிந்தால் ஆசிரியர் உங்களிடம் மற்றும் உள்ளடக்கத்தை மறு மதிப்பாய்வு செய்து பதில்களுடன் வர சொல்லி கேட்கலாம் கேள்வி உள்ளடக்கத்தைப் படித்த பிறகு மாணவர்கள் உள்ளடக்கத்தைப் பற்றிய கேள்விகளை உருவாக்குகிறார்கள் கேள்வி பயனுள்ள அனைத்து அறிவாற்றல் நிலைகளிலும் இருக்க வேண்டும் சுருக்கமாக அல்லது மூடல் மாணவர்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான பொருள் அல்லது திறன்களைப் பிரதிபலித்து சுருக்கமாகக் கூறுகிறார்கள் நாங்கள் சில கற்பித்தல் கூறுகள் அல்லது ஒத்திகை உத்திகளை மட்டுமே காட்டியுள்ளோம் உங்கள் சொந்த ஒத்திகை முறைஸ்ட்ராட்டஜி ஐ நீங்கள் வடிவமைக்கலாம் இதுபோன்ற 30 40 ஒத்திகை உத்திகள் இலக்கியங்களில் உள்ளன ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல்கள் நல்ல தக்கவைப்புக்காக நாம் இப்போது பேசிய எல்லா விஷயங்களின் அடிப்படையிலும் மாணவர்களுக்கு ஒத்திகை நடவடிக்கைகள் மற்றும் உத்திகளைக் கற்பித்தல் அல்லது கற்பித்தல் கூறுகள் மற்றும் உத்திகளைக் கொடுங்கள் முறைஸ்ட்ராட்டஜி என்றால் நீங்கள் எந்த வரிசையில் கற்பித்தல் கூறுகளைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பது மாணவர்கள் தங்கள் படிப்பு மற்றும் கற்றல் பழக்கத்தின் ஒரு பகுதியாக மாறும் வரை ஒத்திகை உத்திகளை தொடர்ந்து கடைப்பிடிக்குமாறு மாணவர்களுக்கு நினைவூட்டுங்கள் அவர்கள் அதற்குப் பழக்கமாக இருக்க வேண்டும் அல்லது அது பிரதிபலிப்பு பயன்முறையை விட தன்னிச்சையான பயன்முறையில் செல்ல வேண்டும் ஒத்திகையை தொடர்புடையதாக வைத்திருங்கள் பொருத்தமற்ற ஒத்திகை வகை என்றால் அது தக்கவைக்க வழிவகுக்காது எடுத்துக்காட்டாக ஆசிரியரின் அனுபவங்கள் மாணவர்களின் கற்றலுக்குப் பொருந்தாது எனவே உங்கள் ஒத்திகை உத்தி என்று நீங்கள் கருதுவதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளடக்கத்தை மீண்டும் மீண்டும் செய்தால் அது மட்டும் ஒத்திகையின் செயல்திறனுக்கான நம்பகமான குறிகாட்டியாக இருக்காது ஆசிரியர்களுக்கான மற்றொரு வழிகாட்டுதல் கற்பவர்கள் தங்கள் ஒத்திகையை சக மற்றும் ஆசிரியர்களிடம் வாய்மொழியாகக் கொண்டிருக்க செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை உங்கள் சகாக்களுக்கு வாய்மொழியாகக் கூறலாம் சில சமயங்களில் ஆசிரியர்களுக்கு நேரம் அனுமதித்தால் அவர்களிடம் வாய்மொழியாகக் கூறலாம் ஒத்திகையை அர்த்தமுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய அதிக காட்சி மற்றும் சூழல் குறிப்புகள் அல்லது தடயங்களை வழங்கவும் அதாவது அந்த காட்சி தடயங்களைச் சுற்றி மற்ற தடயங்களை என்னால் உருவாக்க முடியுமா நான் ஒரு வரைபடத்தை வரைய முடியும் மேலும் நான் ஒரு உரைப்பெட்டியை வைக்கலாம் காட்சி குறிப்புகள் எப்போதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் 3 நாட்களுக்குப் பிறகு தக்கவைத்துக்கொள்வது விரிவுரையிலிருந்து 10 சதவிகிதம் மற்றும் செயல் விளக்கத்திலிருந்து 20 சதவிகிதம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன நீங்கள் ஒரு சிக்கலைத் தீர்த்திருந்தால் அல்லது ஏதாவது வேலை செய்வதைக் காட்டியிருந்தால் 3 நாட்களுக்குப் பிறகு தக்கவைப்பு இன்னும் 20 ஆகும் காட்சி பொருளைச் சேர்ப்பது தக்கவைப்பதற்கான வாய்ப்பை கணிசமாக அதிகரிக்கிறது ஏனெனில் மூளையின் காட்சி நினைவக அமைப்பு சேமிப்பிற்கான மகத்தான திறனைக் கொண்டுள்ளது மற்றும் நினைவுகூருவதற்கான தன்மையைக் கொண்டுள்ளது செயல்முறை காட்சி தகவல்களை சேமிக்க மற்றும் செயலாக்க இரண்டுக்கும் மகத்தான திறன் உள்ள குறிப்பிடத்தக்க பகுதியை நீங்கள் மூளையில் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒருவர் நினைவில் கொள்ள வேண்டும் நம் பெருமூளை பின்புறத்தில் காட்சி புறணி உள்ளது எனவே நீங்கள் அந்த திறனைப் பயன்படுத்த வேண்டும் வாய்மொழி மற்றும் காட்சி செயலாக்கம் மாணவர்கள் கற்றல் செயல்பாட்டில் அதிக ஈடுபாடு கொள்ள அனுமதிக்கிறது நடைமுறையில் அல்லது உண்மையில் காரியங்களைச் செய்வதன் மூலமும் தக்கவைப்பு மேம்படுகிறது மேலும் செயல்முறை உங்கள் உந்துதலையும் அதிகரிக்கிறது இது உங்கள் உந்துதலை மேம்படுத்தும் மற்றொரு அம்சம் என்னவென்றால் யார் விளக்குகிறாரோ அவர் கற்றுக்கொள்கிறார் கற்றுக் கொள்வதற்கான சிறந்த வழி அதை வேறு ஒருவருக்கு விளக்குவதுதான் கூட்டுறவு கற்றல் குழுக்களில் இந்த கூறு சேர்க்கப்படும் இவை சில தக்கவைப்பு உத்திகள் இந்த பாடம் விரிவானது இந்த தலைப்பில் நிறைய இலக்கியங்கள் உள்ளன ஆசிரியர் இதை ஆராய்ந்து அவர்களின் மாணவர்கள் பாடம் நிறுவனம் குறித்து சிறப்பாக செயல்படும் ஒத்திகை உத்திகளைக் கண்டறிய வேண்டும் பயிற்சி உங்கள் படிப்புகளில் நீங்கள் பயன்படுத்திய ஒத்திகை உத்திகளின் இரண்டு நிகழ்வுகளையும் அவற்றின் செயல்திறனைப் பற்றிய உங்கள் பார்வையையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொன்றும் அதிகபட்சம் 250 சொற்களை எழுதுங்கள் உங்கள் முடிவுகளை இந்த அஞ்சலில் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் நாங்கள் அதைப் பாராட்டுகிறோம் மேலும் அதன் மூலம் நம் தொடர்புகளையும் தொடரலாம் அடுத்த யூனிட்டில் தக்கவைத்தல் கற்றல் மற்றும் பரிமாற்றம் ஆகியவற்றைக் கையாள்வதில் மூளைக்கு உதவும் கற்பித்தல் கூறுகளைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் மூன்று அல்லது நான்கு கற்பித்தல் கூறுகளை சுருக்கமாகப் பார்த்தோம் அந்த கூறுகளையும் அவற்றை வகுப்பறையில் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதையும் இப்போது நாம் இன்னும் முறையாக அடையாளம் காண்போம்